மூன்றாவது வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சென்ற இரண்டு பாடங்களிலும் நாம் செயல்சார் செலவு கணக்குகளை Activity Based Costing aka ABC பற்றிய அறிமுகத்தை கொடுத்திருந்தோம் மொத்தவிலை கணக்கிடும் முறையுடைய குறைபாடுகளை களைந்து எவ்வாறு செலவு கணக்கியல் மாற்று வழியாக அமைந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம் மொத்த செலவினங்கள் கணக்கீடுகளில் உள்ள பல முறைகளைக் காட்டிலும் இந்த செயல்சார்செலவு கணக்கியல் பல வழிகளில் அதிக மற்றும் குறைந்த விலயீடுகள் இல்லாமல் தரமான ஒரு விலை இடுகையையும் அதற்கான கொள்கையையும் நமக்கு கொடுக்கிறது சென்ற வகுப்பில் ஒரு நிறுவனத்தின் உடைய நிதியறிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்த்தோம் இவ்வறிக்கையானது உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்திற்கும் வியாபார வணிக நிறுவனத்திற்கும் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதையும் சுட்டிக் காட்டியிருந்தேன் உற்பத்தி ஸ்தாபனத்தில் நாம் பொருட்களை வாங்கி மாற்று உருவம் செய்து அதை சந்தையிடுகை செய்கிறோம் செலவு கணக்கு விற்கப்பட்ட பொருட்களின் அடக்கவிலை என்பதும் வேறுபட்டதாக இருக்கும் என்பதையும் சுட்டிக் காட்டியிருந்தேன் உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்திற்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு என்பது மாறுகின்ற செலவு நேரடி செலவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்தமாகும் இதிலிருந்து நாம் விற்பான்மைக்குஉண்டான நிர்வாக செலவுகளை எடுத்தோம் என்றால் நமக்கு நிகர செயல்பாட்டு வருமானம் கிடைக்கும் ஆனால் பொருளை வாங்கி விற்கும் வியாபார நிறுவனத்தில் உற்பத்தி என்பது கிடையாது வாங்குகின்ற பொருளின் விலையோடு லாபங்களை சேர்த்து இந்த நிறுவனம் விற்கக்கூடிய விலையை நிர்ணயம் செய்கிறார்கள் பொருளுக்கான விலை நிர்ணயம் மற்றும் வருமான அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்றால் இந்த வேலை இரண்டு வகையான நிறுவனங்களுக்கும் மாறுபடும் உற்பத்திக்கான செலவு என்பது உற்பத்தி நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருத்தமானது இந்த அறிக்கையின் உடைய பின் பகுதியில் உள்ள மற்ற விஷயங்கள் அதிகமாக மாறுபட வாய்ப்பில்லை இந்தப் பகுதியில் இரண்டு வகையான நிறுவனங்களுக்கும் பொதுவான நிலையான செலவுகள் இடம்பெற்றிருக்கும் நிலையான செலவுகள் என்று சொல்வதைக்காட்டிலும் செயல்பாட்டின் அடிப்படையில் கணக்கிடக்கூடிய செலவினங்கள் இந்த இரண்டு வகையான நிறுவனங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் மொத்த செலவுகள் என்று கணக்கிடுவதற்கு பதிலாக செயல்களின் அடிப்படையில் இதை தனித்தனியாக பிரித்து செலவு கணக்கிடுவது சாலச் சிறந்ததாக இருக்கும் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு என்பது நேரடி பொருட்செலவு நேரடி ஆட்செலவு மற்றும் மறைமுக செலவினங்களின் உடைய கூட்டுத் தொகையாக இருக்கும் இதை நாம் முன்கூட்டியே பார்த்து இருக்கின்றோம் ஒரு வணிக நிறுவனத்திற்கு விற்கப்பட்ட பொருட்களின் அடக்கவிலை என்பது அந்த நிறுவனம் பொருட்களை வாங்கிய விலை மற்றும் போக்குவரத்துச் செலவு வாங்கியதற்கான மற்ற செலவுகள் இவைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் டிரடிஷனல் காஸ்டிங் முறையில் நாம் மொத்த செலவினங்களை எடுத்துக்கொண்டு அதனடிப்படையில் ஒவ்வொரு பொருளுக்கான அப்சர்ப்ஷன் காஸ்டிங் கணக்கிடுவதை மையமாக வைத்திருந்தோம் செலவீனங்களின் முகப்பு தலைப்பு மேலே கண்ட காட்சி புலத்தில் மூன்று வண்ணங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது நீல வண்ணம் சிவப்பு வண்ணம் மற்றும் காவி வண்ணம் இந்த மூன்று வகைகளில் உள்ள செலவினங்கள் போக மற்ற செலவுகளை எவ்வாறு நாம் கொண்டுவந்து சேர்ப்பது என்பது பாரம்பரிய செலவு கணக்கீட்டு முறையில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஒதுக்கப்படாத செலவினங்கள் பற்றி ஒரு சில குறிப்புகள் நீல நிறத்தில் உள்ள செலவினங்களின் தலைப்புக்களில் நாம் செய்கின்ற செலவினங்கள் ஆகிய பொருட்செலவு ஆட் செலவு மற்றும் நிர்வாகச் செலவுகளை எடுத்துக் கொண்டுள்ளோம் சிவப்பு நகரில் அனைத்து விதமான மறைமுக செலவினங்களையும் மாறாத செலவீனங்களை எடுத்துக் கொண்டுள்ளோம் உதாரணமாக விளம்பரச் செலவுகள் போன்ற ஒதுக்கப்படாத செலவினங்களும் இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக விளம்பரச் செலவை எடுத்துக் கொள்கிறோம் என்றால் இச்செலவானது ஒரு நிறுவனத்திற்கு மொத்தமாக செலவிட்டதாக பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே ஒரு பொருளுக்கு என்று செலவு கணக்கில் இதை நாம் குறிப்பிட்ட காட்டுவது என்பது சரியானதாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது பொருட்களுக்காக ஒதுக்கப்படாத செலவுகள் அல்லது ஒதுக்க முடியாத செலவுகள் கணக்கியல் கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு மூலதன செலவாக கருதப்படும் இவ்வாறு மூலதனம் ஆக்கப்பட்ட செலவுகள் ஐந்தொகை இருப்புநிலை கணக்கில் இடம்பெறும் இந்த விளம்பர செலவுகள் தள்ளிவைக்கப்பட்ட வருமானத்திற்கான செலவுகள் என அடிப்படையில் நாம் கருதவேண்டும் ஓர் ஆண்டில் 10 லட்சம் ரூபாய் விளம்பரத்திற்காக செலவு செய்துள்ளோம் என எடுத்துக்கொண்டால் இந்த ஓராண்டு முழுவதும் நாம் தயார் செய்துள்ள அனைத்து பொருட்களுக்கும் இந்த செலவு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் மேலும் பின் செலவானது நிறுவனத்தால் பெறப்பட்ட நற்பெயருக்கும் பொருந்தக் கூடியதாக செலவு அமைகின்றது இச்செலவானது ஐந்தாண்டுகளுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கும் பொருந்தும் என்றால் நாம் இச்செலவினை ஓராண்டு லாப நஷ்டக் கணக்கில் இருந்து கழித்து காட்டுவது எவ்வாறு சிறப்புடையதாக அமையும் என நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும்

நம்முடைய நிதி கணக்கில் செலவு இந்த ஆண்டில் இருந்தாலும் இதற்கான பலன்களை தொடர்ந்து வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு பெறமுடியும் புனைச் பொய் சொத்திருப்பாக இந்த விளம்பரங்களை நாம் முதலீடிலிருந்து மாற்றுகின்ற பொழுது இன்று 10 லட்ச ரூபாய் செலவை நாம் ஐந்தாண்டுகளுக்கு பகிர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படி செய்கின்ற பொழுது வருடத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் இவைகள் லாப நட்ட கணக்கில் இடம்பெறும் லாப நட்டக் கணக்கு வகையான செய்கின்ற உள்ளது விளம்பரச் செலவுகள் லாபத்தில் இருந்து நீக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த ஆண்டின் லாப நட்ட கணக்கில் இரண்டு லட்சம் ரூபாய் குறைக்கப்பட்டு இந்த செலவானது ஐந்தொகை இருப்புநிலை கணக்கில் எழுதப்படும் இந்த விளம்பரத்திற்கான முழு செலவையும் ஈடு கட்டப்படும் வரை ஒவ்வொரு ஆண்டும் இவ்வகையான செயல்பாடு கணக்கியல் செய்கை முறை நடந்துகொண்டிருக்கும் எனவே இந்த ஆண்டு செலவு செய்யப்பட்ட 10 லட்ச ரூபாயில் இரண்டு லட்சம் ரூபாய் கழிக்கப்பட்டு பின்பு மீதமுள்ள 8 லட்ச ரூபாய் அடுத்த நிதியாண்டிற்கான முன் செலவாக கொள்ளப்படும் இவ்வாறு செய்யப்பட்ட விளம்பரம் கடனீட்டு செலவு என வகைப்படுத்தப்படுகின்றன நாம் அந்த ஆண்டிற்கான நிறுவனத்தின் மொத்த செயல்பாட்டிற்காக 2 லட்ச ரூபாயை விளம்பரமாக எடுத்துக் கொண்டுள்ளோமே தவிர அதை எவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் பகிர்ந்தளிப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதேபோன்று ஆய்விற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் Research Developmement செய்யக்கூடிய செயல்பாடு செலவுகளை காலம் தாழ்த்தி கடனீட்டு வகையாக கருதப்பட வேண்டியிருக்கும் எனவே இவ்வகையான செலவுகளை நாம் நேரடியாக ஒதுக்க முடியாத செலவுகள் என்று கருத வேண்டும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஆகக்கூடிய செலவாக இதை பகிர்ந்தளித்து கொடுக்கமுடியாத இந்தச் சூழலில் இவ்வகையான செலவினங்களை நாம் எவ்வாறு இந்த கணக்குப்பதிவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் எடுத்துக் கொள்வது என்பது நம் முன்னே எழுந்துள்ள ஒரு கேள்வி நம் நிறுவனம் நான்கு வகையான பொருட்களை சந்தையிடுகை செய்கின்ற பொழுது இவ்வகையான செலவுகளை நாம் விற்பனை செய்த பிற்பாடு கணக்கில் எடுத்துக் கொள்வதா என்பது நம் முன்னே உள்ள கேள்வி ஒட்டுமொத்தமாக நம் நிறுவனம் செய்யும் கூடிய நான்கு பொருட்களுக்கும் ஆன விற்பனைக்கான செலவு என நாம் கணக்கில் இருக்கின்ற பொழுது இது எளிமையானதாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு செலவினங்களையும் நேரடியாக கூட்டி 4 பொருளுக்குமான மொத்தச் செலவுகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதில் காரணத்தினால் ஆனால் சர்ச்சைக்குரிய விஷயம் என்னவென்றால் மேலே காட்டியுள்ள படத்தில் சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட மறைமுக செலவு நேரடி செலவு என்பன போன்ற மொத்த செலவினங்களின் உடைய ஒரு வகையை நாம் எப்படி தீர்மானிப்பது என்பதுதான் நமக்கு ஆகியுள்ள 10 லட்ச ரூபாய் செலவில் நம் நிறுவனம் 2 லட்சம் பொருட்களை தயாரித்துள்ளது என்றால் ஒவ்வொரு பொருளுக்கும் செய்யப்பட்டுள்ள செலவுகளை முறையாகவும் வகையாகவும் கண்டுபிடிக்க முடியாத சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் தயாரித்துள்ள அந்த இரண்டு லட்சம் பொருட்களும் நான்கு வேறுபட்ட பொருட்களாக ஏ பி சி மற்றும் டி product variants A B C and D வெவ்வேறு எண்ணிக்கையில் உற்பத்தி செய்கின்ற பொழுது இந்த கணக்கிடல் என்பது மீண்டும் சிக்கலாகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நம்முடைய நடைமுறை செலவின கணக்கியல் முறையில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை வெவ்வேறு சூழ்நிலை உதாரணங்கள் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்கின்ற அடிப்படையில் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது செலவு பங்கீட்டில் உள்ள பிரதான குறைபாட்டினை நாம் எவ்வாறு செயல் சார் செலவிட்டு கணக்கியலின் மூலம் தீர்க்க முடியும் என்பதை இங்கே பார்ப்போம் செயல் சார் செலவு கணக்கியல் கோட்பாட்டினை புரிந்துகொள்வதற்கு நாம் ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்றது ஏற்படக்கூடிய செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளைக் இடையே உள்ள உறவு முறைகள் செயல்பாடுகளை செய்து முடிக்கின்ற விஷயத்திற்கு ஆகக்கூடிய பொருட் செலவு நேரம் செலவு போன்றவைகள் மற்றும் செலவினங்களை கூட்டக்கூடிய அம்சங்கள் ஆகியவை பற்றிய ஒரு மேம்போக்கான புரிதல் அவசியம் இவ்விடயங்களை புரிந்து வைத்துள்ள ஒரு மேலாளரால் எவ்வாறு செயல் சார் கணக்கில் கோட்பாடுகளை முறையாக மற்றும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் முதலில் நிறுவனத்தில் நடந்து கொண்டுள்ள செயல்பாடுகள் பற்றிய நுண்ணறிவு எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்கின்ற தகவலும் ஒவ்வொரு பொருளிலும் எத்தனை வடிவங்கள் அல்லது மாற்றங்கள் கொண்டு பொருட்கள் தயார் செய்யப்படுகின்றன என்கின்ற விஷயமும் எவ்வாறு ஆகக்கூடிய செலவுகளைஒதுக்கீடு செய்ய முடியும் என்பது பற்றிய தகவல்களும் அவசியம் என கருதுகிறேன் இவற்றில் முதலாவதான முதலாம் வளமாக நாம் கருத வேண்டியது மறைமுக செலவுகள் அல்லது மாறாச் செலவுகள் நம் உதாரணத்தில்மறைமுக செலவுகள் 10 லட்சம் ரூபாய் என்று எடுத்துக் கொண்டு நேரடியாக ஒதுக்கீடு செய்வது முடியாதபோது சென்ற வகுப்பில் சொல்லியிருந்தது போல இந்த பொருளை செய்வதற்கான செயல்பாடுகள் பட்டியல்கள் 1 முதல் 50 மூலமாக கணக்கிடவேண்டும் மறைமுக செலவுகளை செயல்பாடுகள் மூலமாக பொருள்களுக்கு ஏற்றுவதற்கான வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் செலவு இயக்கிகள் மூலமாக நம்மால் செயல்பாடுகளுக்கு என்று ஒதுக்கீடு செய்வது சாத்தியமாகும் பொருளுக்கான செலவை கண்டுபிடிப்பதற்காக நான்கு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவைகளாவன பொருளை உற்பத்தி செய்வதற்கு உண்டான செயல்பாடுகளின் பட்டியல் இதற்கு செலவாகக் கூடிய வளங்கள் செலவின இயக்கிகள் மற்றும் பங்கு வழிமுறைகள் மொத்த செலவை துள்ளியமாக கணிக்க முடியும் என்கின்ற போது ஒவ்வொரு பொருட்களுக்கான உற்பத்தி செலவையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மாறுபடக் கூடியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இரண்டு நிலைகளில் அமைந்துள்ள இந்த செயல்சார் செலவு கணக்கீட்டு முறையை சற்று உள்நோக்கி பார்ப்போம் காட்சிப் புலத்தில் காட்டியுள்ளது போல நீல வண்ணத்தில் அமைந்துள்ள நேரிடையான செலவுகளை எவ்வாறு நாம் வெவ்வேறு பொருட்களுக்கு பகிர்ந்தளித்து கொடுக்க வேண்டும் என்பது பற்றிய விஷயங்களை பார்க்க வேண்டும் நேரிடையான செலவுகளை எளிதாக கணக்கிட முடிகிறது ஒரு பொருளுக்காக ஏற்படுகின்ற செலவினை நாம் பன்மடங்கு பெருக்கி எத்தனை பொருட்களை செய்கின்றோமோ அவ்வளவு பொருட்களுக்கான நேரடி செலவுகளை எளிதாக கண்டுபிடிக்க முடிகிறது ஆனால் நம்முடைய காட்சி புலத்தில் உள்ள சிவப்பு வண்ணத்தில் அமைந்துள்ள செலவினங்களை மறைமுக செலவினங்கள் இவ்வாறு கணக்கிடுவது என்பது முடியாமல் போகின்றது இச்செலவுகளை பகிர்ந்தளிப்பது என்பது சற்று கூர்ந்து யோசித்துச் செய்ய வேண்டிய செயலாக இந்த இரண்டு நிலையில் செயல்பாட்டு கணக்கியல் கோட்பாட்டில் அமைந்துள்ளது அனைத்து வகையான மாறா செலவுகளையும் எடுத்துக்கொண்டு செயல்பாடுகளையும் கண்டறிந்து பின்பு அதற்கான செலவுகளை ஒதுக்குவது இம்முறையில் அடங்கும் நிர்வாக செலவாக இருக்கலாம் சம்பள செலவாக இருக்கலாம் பல ஊர்களுக்கு பொருளை அனுப்புவதற்காக இருக்கலாம் வாடகை செலவாக இருக்கலாம் காஸ்ட் டிரைவர்ஸ் என்கின்ற கருத்துருவினைத் தெளிவாகப் புரிந்து கொள்ளலாம் ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி செய்கின்ற பொருளை செய்வதற்கான செயல்பாடுகள் ஒன்று முதல் பத்து வரை இருக்கின்றன என்கின்ற உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஆக்க்கூடிய செலவுகளை நடத்தக்கூடிய விஷயங்களை நாம் செலவின நடத்திகள் என்று குறிப்பிடுகின்றோம் பொருளை உற்பத்தி செய்வதற்கான செயல்பாடுகளை நாம் மூன்று நிலைகளில் பார்க்கமுடியும் முதலாவதாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகக்கூடிய செயல்பாடுகள் இரண்டாவதாக ஒவ்வொரு குழுவிற்காகதொகுதிகளாக ஆகக்கூடிய செலவுகள் மூன்றாவதாக பொருளை உற்பத்தி செய்து நிலை நிறுத்துவதற்கான பொருளுக்காக கூடிய மொத்த செலவுகள் இந்த மூன்று நிலையிலான செலவுகளுக்கும் செலவின நடத்திகள் தனித்தனியாக இருக்கின்றன டிரன்சாக்சன் டிரைவர் டுரேஷன் டிரைவர் மற்றும் இன்டன்சிடி டிரைவர் என மூன்று வகைப்படும் முதலாவதாக இருக்கக்கூடிய நடவடிக்கை செலவுகள் நடத்திகள் இரண்டாவது இருக்கக்கூடிய காலச் செலவு நடத்திகள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய செறிவுடைய நடத்தைகள் இம்மூன்று வகையான செலவினங்களை நாம் கணக்கிடுவதை செயல் சார்ந்த செலவின கணக்கு முறை என்று கூறுகின்றோம் பத்து விதமான செயல்பாட்டிற்கும் மூன்று நிலைகளில் ஆன செலவுகளை நான் ஒவ்வொன்றாக கணக்கிட வேண்டியுள்ளது உதாரணமாக நாம் நான்கு பொருட்களை செய்கின்றோம் என்று எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகக்கூடிய செயல்பாடுகளை அடிப்படையில் இந்த செலவு கணக்கு ஆரம்பிக்க படுகிறது உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்ட பேனா தயாரிப்பில் ஒவ்வொரு பொருளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மை மாறுபடலாம் பேனாமுனை மாறுபடலாம் ஆனால் பொருளுடைய வெளிப்புற பிளாஸ்டிக் உடல் அமைப்புகள் ஒன்றாகக் கூட இருக்கலாம் பொருளின் மாறுபாடு இயல்பு செயல்களில் வந்துள்ள மாற்றங்களை நாம் உன்னிப்பாக புரிந்து அவனுடைய அடிப்படையில் செலவுகளுக்கான கணக்கீடுகளை செய்தல் அவசியம் உதாரணமாக நாம் செய்யக்கூடிய இந்த நான்கு வகையான பேனாக்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளாஸ்டிக் பாடி ஒரே மாதிரி உள்ளது என்று எடுத்துக் கொண்டோம் என்றால் இந்த பேனாவின் உடைய இந்தஅங்கத்தை நாம் நான்கு வகையான பேனாக்களுக்கும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என எடுத்துக் கொள்வோம் உள்ளே இருக்கக்கூடிய மை நிறங்கள் மாறுபடலாம் இவைகளை நாம் அலகுநிலை செயல்பாடுகள் என அழைக்கலாம் தொகுதி அளவிலான நடவடிக்கைகள் எனப்படுவது இரண்டாவது நிலையில் வரக்கூடிய செலவுகள் உதாரணமாக நாம் செய்கின்ற நான்கு வகையான பேனாக்களில் கருப்பு மை நிரப்பப்பட்ட பேனா என்பது ஒரு வகையான தொகுதி அளவிலான நடவடிக்கை என நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த செயல்பாடுகளை இரண்டாம் நிலை செயல்பாடுகள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு வாடிக்கையாளரிடமிருந்தோ அல்லது பல வாடிக்கையாளர்களிடமிருந்தோம் இருந்து இந்த கருப்பு நிற பேனாக்களை வெள்ளை அங்கம் கொண்ட வடிவத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கலாம் இது போன்ற மாறுபட்ட சூழல்களில் உற்பத்திக்காகக் கூடிய செலவினங்களை கணக்கிடுவது என்பது சற்று கூர்ந்து நோக்கி கவனித்துச் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்பதை இவ்விடத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆனால் இதுபோல் வருகின்ற பிரத்தியோகமான ஆர்டர்களுக்கு குழு நிலையின் அடிப்படையில் கணக்கீடுகளை செய்துகொள்ள முடியும் இவ்வகையான செயல்பாடுகள் எல்லா நேரமும் பொருந்தாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுகளில் செய்யக்கூடிய உட்பட உரிய நீதி ஒரு பகுதிக்கு மட்டும் பொருந்தக்கூடிய செயல்பாடுகளின் செலவினங்களை நாம் தொகுதியில் நிலை செலவீனங்கள் என்று எடுத்துக் கொள்கிறோம் மேலும் மூன்றாம் நிலையில் உள்ள பிரதியாக பொருள்களுக்கான செயல்பாடுகள் என்கின்ற அடிப்படையில் வருகின்ற செலவீனங்கள் உதாரணமாக ஒரு சிறப்புப் பொருளை ஒரு வாடிக்கையாளர் கேட்கின்றார் என்றால் அதை தயாரிப்பதற்காக கூடிய செலவுகளை இந்நிலையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் உதாரணமாக சிறப்பு அம்சம் பொருந்திய பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்திற்கு ஆகக்கூடிய செலவீனங்களை கண்டுபிடிப்பது இந்த மூன்றாம்நிலை செலவினங்கள் என எடுத்துக்கொள்ளலாம் எப்பொழுதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சங்கள் உடைய மிகக் குறைந்த அளவில் தயாரிக்கக்கூடிய பொருளுக்காக கூடிய பொருட்களை நாம் தனிப்பட்ட முறையில் வடிவமைத்து உற்பத்தி செய்து என பல மாறுகின்ற செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொருளுக்காக தனித்தனியாக பகிர்ந்தளிப்பு செய்தல் வேண்டும் எனவே மூன்று நிலைகளில் செலவுகளை நாம் வகைப்பாடு செய்துள்ளோம் முதலாம் நிலையாக பொருள்ளுக்கென்று பிரத்தியோகமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்காக கூடிய செலவுகள் இரண்டாம் நிலையாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் செய்யக்கூடிய பாட்ஜ் பொருட்களுக்காக மூன்றாம் நிலையில் சிறப்பம்சம் கொண்ட ஒரு பொருளை செய்வதற்காக கூடிய செலவினங்களை தொகுதி அளவிலான செலவீனங்கள் ஒரு குறிப்பிட்ட பாட்ஜ்க்கு மட்டுமே பொருந்துமே ஒழிய திரும்பத் திரும்ப இச்செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதையும் நாம் மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும் மூன்று நிலைகளில் ஆகக்கூடிய செலவுகளை நாம் பார்த்தோம் மேலும் மூன்றாம் நிலையில் உள்ள பிரத்தியோக பொருளுக்கான வித்தியாசத்தை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டும் இந்த மூன்று நிலையில் உள்ள செலவினங்களை எது இயக்குகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் அடையாளம் காணவேண்டும் நடவடிக்கை இயக்கிகள் காலவரையறை இயக்கிகள் ஊக்கமிகுதி இயக்கிகள் எனம் வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த மூன்று அடிப்படையில் செலவுகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் நடவடிக்கை இயக்கிகள் என்பது எத்தனை பொருட்களின் செய்கின்றோம் என்கின்ற எண்ணால் வகுபடக்கூடியதாக இருக்கும் இந்த வகையான செலவுகள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகக்கூடிய செயல்பாட்டிற்கான பொதுச் செலவு என எடுத்துக்கொள்ளலாம் இயந்திரத்தனமான செலவீனங்கள் 500000 ரூபாய் என எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது இந்த இயந்திரவியல் செலவின் மூலமாக ஒரு லட்சம் பொருட்களை உற்பத்தி செய்தோம் என்றால் ஒவ்வொரு பொருளுக்கும் 5 ரூபாய் செலவிடப்படுகிறது ஆக தலா ஐந்து ரூபாய் என்று எடுத்துக் கொண்டு ஒரு லட்சம் பொருட்களை உற்பத்தி செய்தோம் என்றால் இவ்வகையான செலவு 500000 ரூபாய் எனப்பொருள்படும் இதை நாம்நடிக்கை இயக்கிகள் எனக்குறிப்பிடுகின்றோம் இந்த இயந்திரவியல் செலவான ஐந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பொருளுக்கும் பிரிக்கப்பட்ட பிற்பாடு நாம் காலவரையறை இயக்கிகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகை செலவினங்கள் பொருள் உற்பத்திக்கான கால அளவின் அடிப்படையில் மாறுகின்றது என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் தொழிற்சாலையின் தளவாடங்களை நாம் ஒரு பொருள் செய்வதற்காக அமைக்க வேண்டிய கால அவகாசத்தை நாம் அமைத்தல் நேரம் என அழைக்கின்றோம் இந்த அமைப்பை அடிப்படையாக வைத்து பொருட்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியும்

இவ்வாறு தயாரிக்கும் முறையினை நாம் உற்பத்தி ஓட்டம் என்று அழைக்கின்றோம் மாற்று பொருளுக்கான தொழிற்சாலையின் தளவாடங்களை மாற்றி அமைக்க மாற்ற வேண்டும் வேண்டுமென்றால் அதற்காககூடிய கால அவகாசத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் நீலநிறப் பேனாவில் இருந்து கருப்பு வண்ண பேனா செய்ய வேண்டுமென்றால் இந்த கால அவகாசம் வரும் என்பதை புரிந்து கொள்வோமாக இப்பொழுது நாம் பல வண்ணங்களில் பேனாவை செய்கின்றோம் என்ற உதாரணத்தை எடுத்துக் கொண்டோம் என்றால் உற்பத்தியில் மாற்றம் செய்வதற்கு உண்டான செயல்பாடுகள் என்னென்ன என்பதை பட்டியல் இடுவோம் நீலநிற மை வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் நிறம்நீங்க கழுவப்பட்டு பின்பு மாற்று கலர் ஊற்றி எடுத்துக் கொள்ள வேண்டிய கால அவகாசம் இந்த நேரம் அல்லது வளம் எவ்வளவு செலவழிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உற்பத்தி செய்கின்ற தளவாடங்களை உற்பத்திக்கு ஏற்றவாறு மாற்றுவதற்கு நமக்கு நேரம் செலவாகும் என்பதை புரிந்து கொண்டோம் உதாரணமாக நம்முடைய பேனா தயாரிக்கின்ற இந்த தொழில் கூடத்தில் ஒரே வகையான பேனாக்கள் வெவ்வேறு நிறங்களில் உற்பத்தி செய்வதற்கு இடையில் செலவாகும் கால அவகாசம் ஒவ்வொரு நிற மாற்றத்திற்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் இவைகளின் தொகுப்பை நாம் காலச் செலவு நடத்திகள் எனக் காண்கிறோம் உற்பத்தி நடவடிக்கைகள் அடக்கப்பட்ட நடத்தைகளை எண்களாகவும் மாற்று உருவம் கொண்ட பொருட்களைத் தயாரிப்பதற்கு ஆகக்கூடிய தயார்நிலை வலங்களை நாம் காலச் செலவு நடத்திகளாகவும் நேரமாகவும் நாம் காண்போம் ஊக்கமிகுதி இயக்கிகள் புரோடக்ட் காம்ப்ளக்ஸ்சிட்டி கொண்ட பொருட்களை உருவாக்குகின்ற போது மட்டும் வரும் சாதாரணமான பொருட்களை அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கின்ற போது இவ்வகை இயக்கிகள் வருவது கிடையாது பிரத்யோகமாக செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக நேரம் மற்றும் பொருட்கள் செலவுகளை அப்பொருளுக்கு பகிர்ந்தளித்து கொடுக்கவேண்டும் ஏனென்றால் இந்த விஷயம் சிறப்பம்சம் பொருளில் அமைவதற்கான செலவுகளை இந்த பொருளுக்காக மட்டும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது சிறப்பம்சம் பொருந்திய பொருட்களை உருவாகின்றது இவ்வகை ஊக்கமிகுதி இயக்கிகள் வரும் மேலே உள்ள படத்தில் இந்த செயல் சார்புடைய செலவின கணக்கு முறையில் இரண்டு நிலைகள் உள்ளதை புரிந்து கொள்ள முடிகிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளுக்காக கூடிய செலவுகளை நாம் பகிர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பகிர முடியாத மற்ற செலவுகளை மற்றொரு செலவீனமாக நாம் பார்க்கவேண்டும் நேரடி செலவுகளை பொருட்களுக்கு நேரடியாக பகிர்ந்தளிக்க முடியும் மறைமுக செலவுகளை செயல்பாடுகளின் உடைய இயக்கிகள் வழியாக பகிர்ந்தளிக்க முடியும் பொருள்களுக்கான பகிர்ந்து அளிக்க முடியாத மற்ற செலவுகளை எவ்வாறு நாம் பொருளுக்கு கொண்டுபோய் சேர்ப்பது என்பது நம் முன்னே உள்ள கேள்வி இதற்காக இரண்டு நிலைகள் கொண்ட இந்த செயல் சார்புடைய செலவின கணக்கில் முறையை நாம் பின்பற்றுகிறோம் மொத்தசெலவினங்கள் எவ்வாறு பொருட்களுக்கு கொண்டுபோய் சேர்க்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் பொருள்களை தயாரிக்க ஆகக்கூடிய நேரம் மற்றும் பொருட்கள் மூலமாகவும் செயல்பாட்டை ஏற்படுகின்ற காரணிகள் மூலமாகவும் நாம் செலவுகளை பங்கீடு செய்து பொருட்களுக்காக அளிக்கின்றோம் எனவே இந்த செயல் சார் செலவின கணக்கு முறையை நாம் இரண்டு நிலைகளில் தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம் அடுத்தபடியாக ஒவ்வொரு பொருளும் உண்டான செயல்பாடுகளின் பட்டியலை தெளிவாக அமைத்துக்கொண்டு செலவு இயக்கிகளை கண்டுபிடித்து செலவு இயக்கிகள் எவ்வகையைச் சார்ந்தது என கண்டுபிடித்து அதன் பிற்பாடு அதிக மதிப்புமின்றி குறைந்த மதிப்புமின்றி பொருளுக்கான செலவை நாம் கண்டறிய வேண்டும் இப்பொழுது செயல் செலவின கணக்கு முறையில் நான் ஒரு சில உதாரணங்களைப் பார்ப்போம் நிரந்தர சம்பளத்தில் உள்ள ஒரு தொழிலாளி வேலை பார்க்கக் கூடிய இடத்தில் அவர் பொருட்களுக்கான பில்லை billinvoice தயார் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த சூழலில் செயல்பாடுகள் என்னென்ன செலவின இயக்கிகள் என்னென்ன என்பதை நாம் புரிந்துகொள்வோமாக இந்த நிரந்தர தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அவர் நாளொன்றுக்கு 20 அல்லது 200 பில்களை பண சீட்டுகளை தயார் செய்ய முடியும் அவர் ஒருநாள் 200 பணச் சீட்டுக்களை தயாரித்துள்ளார் 10 பணச் சீட்டுக்கள் முதல் பொருளுக்காகவும் 20 பணச் சீட்டுக்கள் இரண்டாவது பொருளுக்காகவும் 50 பணச் சீட்டுக்கள் மூன்றாவது பொருள்களாகவும் மீதமுள்ள 120 நான்காவது பொருளுக்கும் அமைந்துள்ளது என எடுத்துக் கொள்வோம் இவ்வாறு அமைந்துள்ள சூழ்நிலையில் நாம் ஏன் அவருக்கான செலவுகளை அவர் செய்துள்ள வேலையின் அடிப்படையில் பங்களித்து கொடுக்கக்கூடாது இது ஒரு சிறந்த முறையாக இருக்காதா எனவே அவர் தயாரிக்கின்ற பணச்சீட்டுக்களை நாம் செயல்பாடுகள் ஆகவும் எந்த பொருளுக்கான பணச்சீட்டுக்களை தயார் செய்கிறார் என்பது அதற்கான செலவை இயக்கிகளாகவும் நாம் பார்க்கலாம் இதேபோன்று நிறுவனத்தில் உடைய அடுத்த நிலையில் உள்ள செயல்பாடு இந்த பணச்சீட்டுக்களை சரிபார்த்தல் பணியை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இன்றைய சூழலிலும் நாம் அதே கோட்பாடுகளைப் பயன்படுத்தி பகிர்ந்து அளிக்க முடியும் இதேபோன்று தகவல் தொடர்புக்கு ஏற்படுகின்றன செலவுகளையும் நாம் பகிர்ந்து அளிக்க முடியும் தகவல் தொடர்பானது பொருள் வாங்குவதற்காக அமைந்திருக்கலாம் அல்லது பொருள் விற்பனைக்கு அமைந்திருக்கலாம் நாம் தெளிவாக செயல்பாட்டின் அடிப்படையில் எவ்வாறு செலவீனங்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இருப்போம் செலவுகளை பொருட்களுக்காக ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்த்திருந்தோம் இப்போது நம்முடைய பொருளானது சிறப்பம்சங்கள் பொருந்திய பொருளாக இருக்கின்ற பட்சத்தில் அதற்கான செலவினங்கள் மற்றும் செலவின இயக்கிகள் ஆகியவற்றை எளிதில் கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும் இவ்வகையான சிக்கல் மிகுந்த சூழல்களில் செலவுகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கும் சிக்கல் மிகுந்த சலிப்பு ஊட்டுகின்ற சூழலில் நாம் இவ்வகையான சிறப்பம்சம் பொருந்திய பொருட்களுக்கான விலை நிர்ணயம் செய்வது அமைந்திருக்கும் என கவனத்தில் கொள்ள வேண்டும் செயல்பாடுகளைப் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை இயக்கக்கூடிய இயக்கிகளை கண்டுபிடித்து அதை அடிப்படையில் பகிர்ந்து அளித்தல் அவசியம் இந்த பாடத்தை இத்தோடு நிறைவு செய்துகொண்டு செயல் சார்ந்த செலவு கணக்கீட்டு முறையில் உள்ள மற்ற நுட்பங்களோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம்